பேரழிவு மீட்பு மற்றும் சிறப்பாக உருவாக்குதல் பற்றிய விரிவுரைக்கு வரவேற்கிறோம் இன்று நாம் கலாச்சாரம் காலநிலை மாற்ற தழுவல் மற்றும் பேரழிவு அபாயக் குறைப்பு பற்றி பேசப் போகிறோம் பேரழிவுகளுக்கும் காலநிலை மாற்றத்திற்கும் இடையிலான உறவைப் பற்றி நாம் விவாதிப்போம் இவை இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்று விஞ்ஞான இலக்கியங்களில் பெரும்பாலானவை தொடர்புபடுத்தவில்லை ஏனென்றால் அவை பெரும்பாலும் ஒரு நிகழ்வால் தூண்டப்பட்ட பேரழிவுகள் காலநிலை மாற்றம் என்றாலும் அதற்கு ஒரு நீண்டகால வழிமுறை உள்ளது அவர்கள் கூறும் சமீபத்திய கவலைகள் ஆன காலநிலை மாற்றம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேரழிவு அபாயத்துடன் தொடர்புடையது என்று அவர்கள் கூறும் நீண்டகால நிகழ்வுகளிலிருந்து இது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே விவாதம் எவ்வாறு நடக்கிறது என்று பார்ப்போம் 2015 CRED அறிக்கையிலிருந்து நாம் EM DATஐப் பெறும் வரைபடம் 2000 ஆண்டுக்கு முன்னர் சுமார் 240 காலநிலை தொடர்பான பேரழிவுகளை பதிவு செய்துள்ளது 341 உடன் ஒப்பிடும்போது ஆண்டுக்கு 44 அதிகரிப்பு உள்ளது பெரும்பாலும் சீனா இந்தியா மெக்ஸிகோ ரஷ்யா ஆப்பிரிக்க கண்டங்களின் ஒரு பகுதி மேலும் கனடாவின் வடக்கு பகுதி ஆகியவற்றில் இயற்கை பேரழிவுகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது எனவே பேரழிவுகளின் எண்ணிக்கை மற்றும் அவை எவ்வாறு அதிகம் பாதிக்கப்படுகின்றன என்பதை நாம் காணலாம் பேரழிவுகளின் வகைப்பாட்டை பார்த்தால் பூகம்பம் அல்லது சுனாமி அல்லது நிலச்சரிவுகளில் பெரும்பாலானவை புவி இயற்பியல் பேரழிவுதான் அவை புவி இயற்பியல் அம்சங்களுடன் அதிகம் தொடர்புடையவை மற்றும் மிகக் குறைந்த அளவில் தோன்றக்கூடியவை இது ஒரு நீர்நிலை அல்லது வானிலை அம்சங்களாக இருந்தாலும் காலநிலை தூண்டப்பட்ட இடமாகும் எனவே காலநிலை தூண்டப்பட்ட பேரழிவு அதிக அளவில் உள்ளது என்று பல்வேறு ஆய்வுகள் உள்ளன காலநிலை மாற்றம் மற்றும் பேரழிவு அபாயத்தை நாம் ஒருங்கிணைக்க மேலும் அதனுடன் இணைந்து பணியாற்ற நாம் எவ்வாறு கைகோர்த்து செயல்பட வேண்டும் என்ற அவசியம் உள்ளது பேரழிவு ஆபத்துக்கும் காலநிலை மாற்றத்திற்கும் இடையே ஒரு பகுத்தறிவு முறையில் உறவு இருப்பதை பல சர்வதேச மாநாடுகளைப் போலவே ஐக்கிய நாடுகள் சபையால் நடத்தப்பட்ட கட்டமைப்புகள் காலநிலை மாற்றம் தொடர்பான ஐபிசிசி இன்டர் கவர்னமென்டல் பேனல் ஆகியவை அங்கீகரித்தன பேரழிவு அபாயத்தை மையத்தில் வைப்பது பற்றி எஸ் எக்ஸ் அறிக்கையின் கருத்தியல் அணுகுமுறை பேசுகிறது மேலும் குடியேற்றங்கள் எவ்வாறு வெளிப்படுகின்றன மற்றும் பாதிக்கப்படக்கூடிய கூறுகள் நீண்டகால வானிலை மற்றும் காலநிலை நிகழ்வுகள் இந்த குடியேற்றங்களை பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளுக்குள் கொண்டுவருகின்றன ஒருபுறம் இந்த பசுமை இல்ல வாயு உமிழ்வுகள் உள்ளன அவை எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன என்ற தொடர்ச்சியான கவலைகள் உள்ளன உண்மையில் மானுடவியல் காலநிலை மாற்றத்தையும் இயற்கை மாறுபாட்டையும் ஏற்படுத்தும் இது பேரழிவு அபாயத்திற்கு உட்பட்டது பேரழிவு மற்றும் வளர்ச்சி ஆகியவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை பேரழிவுகள் மற்றும் வளர்ச்சி ஒன்றோடொன்று தொடர்புபட்டுள்ளன என்றும் அங்குதான் பேரழிவு இடர் மேலாண்மை மற்றும் காலநிலை மாற்ற தழுவல் ஆகியவை உருவாகின்றன என்றும் ஃபிரடெரிக் கோனி பேசுகிறார் அதனால்தான் பேரழிவு இடர் மேலாண்மை மற்றும் காலநிலை மாற்ற தழுவல் மற்றும் அவை உண்மையில் பேரழிவு அபாயத்திற்கு எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பது பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏ காலநிலை மாற்ற தழுவலை இணைப்பது மற்றும் பேரழிவு அபாயக் குறைப்பு என்பது முக்கியமான விஷயம் மேலும் அது நிலையான வளர்ச்சியை அடைவதற்கான முக்கியமான படிகளில் ஒன்றாகும் இந்த இரண்டு கூறுகளையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டிய முக்கியமான அறிகுறிகளில் இதுவும் ஒன்றாகும் பேரழிவுகளின் சாதாரண காரணிகளை பகுப்பாய்வு செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் ஒரு முறையான முயற்சியின் மூலம் பேரழிவு அபாயங்களைக் குறைப்பதற்கான கருத்தாக்கமும் நடைமுறையும் நம்மிடம் இருக்கும்போது பேரழிவு அபாயக் குறைப்பு எவ்வாறு கருத்தாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஆபத்தை பகுப்பாய்வு செய்வதில் விஞ்ஞான அறிவும் ஆபத்தை புரிந்து கொள்வதில் உள்ளூர் அறிவும் பங்களிக்கிறது உரையாடலின் ஒரு பகுதியைப் பற்றி பேசும்போது உள்ளூர் பங்கேற்பாளர்கள் மற்றும் வெளிப்புற பங்கேற்பாளர்கள் உண்மையில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கிறார்கள் எனவேதான் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசாங்கங்கள் விஞ்ஞான சமூகம் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் சமூகங்கள் மற்றும் ஓரங்கட்டப்பட்ட குழுக்கள் நாம் அறிந்த உள்ளூர் பயனாளிகள் கீழ் மேல் முன்முயற்சி மற்றும் மேல் கீழ் முன்முயற்சிகளுக்கு இடையில் ஒரு இடைமுகம் இருக்க வேண்டும் பேரழிவு அபாயக் குறைப்புக்கு அவை எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றன என்பது அறியப்படுகிறது பேரழிவு அபாயக் குறைப்புக்கு அவை எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றன என்பது அறியப்படுகிறது எனவே பேரழிவு அபாயக் குறைப்பு பேரழிவு இடர் மேலாண்மை என்ற இந்த சொற்கள் உள்ளன எனவே பேகம் இதை இரண்டு முக்கிய கூறுகளாக வகைப்படுத்துகிறார் ஒன்று டிஆர்எம் பேரழிவு இடர் மேலாண்மை மற்றும் அதற்குள் டி ஆர் பேரழிவு அபாயக் குறைப்பு என்பது ஒரு அங்கமாகும் மற்றும் பேரழிவு மேலாண்மை மற்றொரு அங்கமாகும் பேரழிவுகளின் சாதாரண காரணிகளை பகுப்பாய்வு செய்து நிர்வகிப்பதற்கான முறையான முயற்சிகள் மூலம் பேரழிவு அபாயங்களைக் குறைக்கும் ஒரு கருத்து மற்றும் நடைமுறை டி ஆர் பேரழிவு அபாயக் குறைப்பு என்பது ஆகும் அதேசமயம் பேரழிவு மேலாண்மை நான்கு வெவ்வேறு கட்டங்களைப் பின்பற்றுகிறது தணிப்பு தயார்நிலை பதில் மற்றும் மீட்பு பற்றி இது பேசுகிறது தடுப்பு தணிப்பு தயார்நிலை மற்றும் பதிலுடன் அடங்கும் டி ஆருக்கு அப்பால் ஒரு மேலாண்மை முன்னோக்கைச் சேர்க்கிறது ஆகவே இந்தியாவில் காலநிலை மாற்றத் தழுவல் பற்றி நாம் பேசும்போது காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டம் உள்ளது இது காலநிலை மாற்றம் குறித்த பிரதம மந்திரி கவுன்சிலிடமிருந்து வரும் என்று வெவ்வேறு நிபுணர்களால் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது சூரிய ஆற்றலை மேம்படுத்தும் பணி மேம்பட்ட எரிசக்தி திறன் நிலையான வாழ்விடங்கள் நீர் பணி இமயமலை சுற்றுச்சூழல் அமைப்புகளை நிலைநிறுத்துவதற்கான தேசிய பணி பசுமை இந்தியா நிலையான விவசாயம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான மூலோபாய அறிவு தேசிய பணி பற்றி பேசும் இந்த எட்டு தேசிய பணிகள் போன்ற பல்வேறு தேசிய பயணங்களை நிறுவியுள்ளதாக அவர்கள் இந்திய அரசாங்கத்தைப் பற்றி பேசுகிறார்கள் இவை இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட மற்றும் நிலையான அபிவிருத்தி இலக்குகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் அதன் பசுமை அம்சங்களில் காலநிலை மாற்றத்திற்காகவும் நிறுவப்பட்ட வெவ்வேறு பணிகள் கருத்தியல் ரீதியாக மட்டுமல்ல நடைமுறையில் பிராந்திய நிலை துணை தேசிய நிலை தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலும் தற்போதைய காலநிலை மாற்ற பேச்சுவார்த்தைகளைப் பற்றி பேசும் நடவடிக்கைக்கான ஹியோகோ கட்டமைப்பும் கொள்கை வகுப்பாளர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் நடைமுறையில் டி ஆர் மற்றும் சி ஏ ஆகியவற்றை ஒருங்கிணைக்க ஒரு பெரிய தேவை உள்ளது என்ற ஒருமித்த கருத்துக்கு வந்தது யுனிஸ்டிஆர் டி ஆர் மற்றும் சி ஏ ஆகியவற்றின் செயல்பாட்டு இணைப்பையும் பரிந்துரைக்கிறது ஓரங்கட்டப்பட்ட குழுக்களாக இருக்கும் மற்றும் பெரும்பாலும் பேரழிவுகளால் பாதிக்கப்படும் இந்த வறுமைக் குழுக்களை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் வறுமை குறைப்பு சூழலில் வறுமை என்பது ஒரு கீழ்நிலை சூழ்நிலைகள் என்பதை நாம் புறக்கணித்து வருவதால் நாம் உண்மையில் அவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும் நாம் எவ்வாறு அதிகரிக்க முடியும் இந்த காலநிலை மாற்ற தாக்கங்களில் யார் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் இந்த எட்டு தேசிய பயணங்களில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு பணிக்கும் அவற்றின் சொந்த நோக்கங்கள் உள்ளன ஒவ்வொரு பணிக்கும் அவற்றின் சொந்த செயல் திட்டங்கள் உள்ளன ஒவ்வொரு பணியும் சில விஷயங்களை வழங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது என்பதை உணர வேண்டும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் அனைவரும் வாழ்விடம் மற்றும் சுற்றுச்சூழல் உணர்திறன் வாய்ந்த வாழ்விடங்களைப் பற்றியும் இந்த வெவ்வேறு பணிகள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்புபடுத்தப்படுகின்றன அவை எவ்வாறு ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைக்கின்றன அவை எவ்வாறு ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கின்றன என்பதையும் அவை எவ்வாறு தொடர்புபடுத்துகின்றன என்பதையும் பேசுகிறார்கள் பேரழிவு அபாயத்தைக் குறைப்பதில் மிகக் குறைந்த கவனம் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவற்றின் ஒவ்வொரு பணியும் பசுமை உமிழ்வுகளில் காலநிலை மாற்றத்தில் கவனம் செலுத்தும் போது பேரழிவு அபாயக் குறைப்பை அவர்கள் எவ்வாறு ஒருங்கிணைந்த கூறுகளில் ஒன்றாகக் காண முடியும் இந்த குறிப்பிட்ட அம்சம் இதுவரை வைக்கப்படவில்லை ஆர் மற்றும் சி ஏ ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதற்கான முக்கிய வேறுபாடுகள் மற்றும் சவால்கள் என்ன என்பதை மேலும் எந்தவொரு கலந்துரையாடலுக்கும் வருவதற்கு முன்பு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எனவே ஜான் பெர்க்மேன் மற்றும் பல ஆசிரியர்கள் இவை அடிப்படை வேறுபாடுகள் மற்றும் ஒற்றுமைகள் மற்றும் இந்த சவால்களை எவ்வாறு ஒன்றாகக் கொண்டுவருகின்றன என்பதையும் பட்டியலிட்டுள்ளனர் ஒன்று அளவீடு ஏனென்றால் அவர்கள் இருவரும் வெவ்வேறு அளவீடுகளைப் பற்றி பேசுகிறார்கள் ஏ மிக நீண்ட மற்றும் தற்காலிக மற்றும் பெரிய இடஞ்சார்ந்த அளவீடுகள் பற்றி பேசுகிறது குறுகிய மற்றும் சிறிய அளவீடுகளில் பேரழிவு அதிகம் பேசுகிறது இது நிகழ்வால் தூண்டுகிறது மற்றும் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளைப் பற்றி பேசுகிறது அதேசமயம் இங்கு பேரழிவு பெரும்பாலும் எதிர்மறை தாக்கங்களில் கவனம் செலுத்துகிறது ஆராய்ச்சி விருப்பத்தேர்வுகள் பெரும்பாலும் மேல் கீழ் அணுகுமுறையில் உள்ளன ஆனால் அவர்கள் பெரும்பாலும் கீழ்நிலை அணுகுமுறையை விரும்புகிறார்கள் பொதுவான சவால்கள் பல பங்குதாரர்களின் பங்கேற்பு மற்றும் பல அளவிலான ஒருங்கிணைப்பு ஆகும் இது சுனாமிக்கு முன்னும் சுனாமிக்குப் பின்னரும் உள்ள பண்டா ஏச் ஆகும் பொருந்தாத பொருத்தங்கள் மற்றும் இது போன்ற எந்தவொரு குறிப்பிட்ட இடத்தையும் நீங்கள் பார்த்தால் அது ஒரு குறிப்பிட்ட சுனாமி அல்லது பூகம்பத்தால் பேரழிவுடன் தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பிட்ட இடஞ்சார்ந்த மட்டத்தில் கவனம் செலுத்தப்படுகிறது ஸ்வீடிஷ் வழிமுறை நிறுவனத்திடமிருந்து வந்துள்ள இது போன்ற வானிலை தாக்கங்களை நீங்கள் பார்க்கும்போது பனிப்பொழிவு ஆண்டுதோறும் படிப்படியாகக் குறைந்து வருவதை நாம் காணலாம் படிப்படியாக குறைந்து வரும் பனி மூட்டம் நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன முன்பு இது 8 மாதங்கள் இப்போது ஆறு மாதங்கள் இப்போது அது படிப்படியாக குறைந்து வருகிறது உதாரணமாக விவசாயிகள் பனிப்பொழிவு குறைவாக இருப்பதால் கூடுதல் பயிர் கிடைக்கக்கூடும் ஆனால் பிற பாதிப்புகளும் ஏற்படும் என்று கூறுகிறார்கள் மேலும் பிற பாதிப்புகளும் ஏற்பட்டு வருகிறது வெப்பநிலை அதிகரித்து வருகிறது மேலும் இது ஆரோக்கியம் மற்றும் சமூகங்கள் வாழும் விதத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துகிறது இதேபோல் நீங்கள் காணக்கூடிய காலநிலை மாற்றம் பவளப்பாறைகள் ஆகும் இது எதிர்மறையான மற்றும் நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது ஆனால் உலக அளவில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது எனவே ஒரு தரவு பவளப்பாறைகள் மீதான உலகளாவிய அளவிலான தாக்கத்தைப் பற்றியும் மற்ற தரவு பனி மூடிய தாக்கங்களைப் பற்றியும் மற்ற தரவு மிகவும் வரையறுக்கப்பட்ட இடஞ்சார்ந்த அளவைப் பற்றியும் பேசுகிறது எனவே டி ஆர் மற்றும் காலநிலை மாற்றம் ஒரு தரவை 2 வெவ்வேறு அளவுகளில் பேசுகிறது இந்த கலாச்சாரம் காலநிலை மாற்றம் மற்றும் பேரழிவு அபாயக் குறைப்பு ஆகியவற்றுடன் எவ்வாறு தொடர்புடையது என்பதை கலாச்சாரத்தைப் பற்றி பேசும்போது நீங்கள் அறிவீர்கள் வளர்ச்சியில் பாரம்பரிய குடியேற்றங்கள் குறித்து பிலிப்பைன்ஸ் கலாச்சார அடையாளத்தைப் பற்றி ரெஜினா மாபுவா லிம் இன் முக்கியமான பங்களிப்பைக் கொண்டுவர விரும்புகிறேன் இந்த பூர்வீக பாரம்பரிய குடியேற்றங்களையும் அவற்றின் கலாச்சார அடையாளத்தையும் பகுப்பாய்வு செய்வதற்கும் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் மற்றும் அன்றாட வழக்கமான பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் பற்றிய அவர்களின் புரிதலுக்கும் கலாச்சார சூழலின் கட்டமைப்பை அவர் பயன்படுத்துகிறார் பிலிப்பைன்ஸைப் பார்த்தால் அவர்கள் மேலே மலையேறுபவர்களின் கலாச்சாரத்தையும் தாகலாக் பிரதான கலாச்சாரத்தை பிரதான கலாச்சாரமாகவும் கோரன் தீவுகளில் உள்ள கடல் கலாச்சாரத்தையும் கொண்டிருக்கிறார்கள் எனவே பிலிப்பைன்ஸை உருவாக்கும் சுமார் 7000 தீவுகள் 120 க்கும் மேற்பட்ட இன மொழியியல் குழுக்களுடன் உள்ளன அவை தீவுக்கூட்டத்தில் பரவியிருக்கும் பாரம்பரிய குடியேற்றங்களில் தொடர்ந்து வாழ்கின்றன இந்த வடமொழி குடியேற்றங்கள் பொருளாதார அமைப்புகளை உருவாக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்குள் வெவ்வேறு நிலப்பரப்புகளில் அல்லது கலாச்சார இடத்தில் அல்லது வாழ்க்கை முறைகளில் அமைந்துள்ளன எனவே அவர்கள் தங்கள் சொந்த மொழி சொந்த பேச்சுவழக்கு சொந்த கலாச்சாரம் உணவுப் பழக்கம் ஆடை உணர்வு வகுப்புவாத புரிதல் ஆகியவற்றைக் கொண்டுள்ளனர் அவர் ஒரு வகையான கருத்தியல் கட்டமைப்பை உருவாக்கினார் எனவே அவர் உண்மையில் வெவ்வேறு வகையான கட்டமைப்புகள் கலாச்சார அடையாளத்தை எவ்வாறு உருவாக்குகின்றன என்பதையும் வளர்ச்சியின் கருத்துக்களையும் பார்த்தார் பிரதான கலாச்சாரங்கள் ஆல்பைன் கலாச்சாரங்கள் மற்றும் கடலோர கலாச்சாரங்கள் எவ்வாறு பதிலளிக்கின்றன அவை என்ன மாதிரியான அமைப்புகளைக் கொண்டுள்ளன அதிலிருந்து அவர் மிகவும் பங்கேற்பு அணுகுமுறைகளைப் பெறும் இந்த கலாச்சார சூழல் கட்டமைப்பில் அவர் பணியாற்றினார் மலை மக்கள் விரும்பும் இந்த நெல் அறுவடை ஒரு முக்கியமான வாழ்வாதார ஆதாரமாக உள்ளது இங்கே பன்றி அவர்கள் உட்கொள்ளும் முக்கியமான உணவுகளில் ஒன்றாகும் இந்த பன்றிகளுடன் அவர்கள் நிறைய விருந்துகளை நடத்துவதையும் அவர்கள் அரிசி மூட்டைகளை வைத்திருப்பதையும் அவை சடங்கு விருந்தின் அடையாள பிரதிநிதித்துவமாக இருப்பதையும் நீங்கள் காணலாம் உண்மையில் சமூகத்திற்குள் வெவ்வேறு படிநிலைகள் உள்ளன அங்குதான் சமூகத்தின் செல்வந்த உறுப்பினர்கள் சடங்கு விருந்து வழங்கும் பாரம்பரியம் நடைமுறையில் உள்ளது இது சதங்கா சமுதாயத்திற்கு அரிசி உற்பத்தி கலாச்சாரத்தை பராமரிக்க தேவையான சமத்துவ குணங்களை வலுப்படுத்துகிறது ஏனெனில் ஒரு குடும்ப திருமணத்திற்காக பல விலங்குகளை வெட்டுவது என்பது திரட்டப்பட்ட செல்வத்தை ஏழைகளுக்கு மறுபகிர்வு செய்வதற்கான ஒரு வழியாகும் கசாப்பு செய்யப்பட வேண்டிய விலங்குகளை சமூகம் பகிர்ந்து கொள்வதற்காக விடாமுயற்சியுடன் சேகரிப்பது ஒரு குடும்பத்தின் பாக்கியமாகும் ஒருவர் செல்வத்தை குவிக்க முடியாது அதை பகிர்ந்து கொள்வதை மறுக்க முடியாது அரிசி உற்பத்தியின் பணிக்கு அறுவடைக்கு வருவதற்கு உழைப்பு மற்றும் சமூக ஒத்துழைப்பைப் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இங்கே பாரம்பரிய விருந்து கூட ஒருவர் தனது செல்வத்தை எவ்வாறு பகிர்ந்துகொள்கிறார் என்பதைப் பற்றி பேசுகிறது அதுவே உழைப்பையும் சமூகத்தின் ஒத்துழைப்பையும் தருகிறது அதனால் அவர்கள் அறுவடைக்கு ஒன்று சேர வேண்டியுள்ளது இப்போது அவர்கள் சதங்கா மொழியை இந்த சடங்குகளை நடத்துவதற்கும் அண்டை நாடுகளுடன் தொடர்புடைய பிராந்திய எல்லைகள் மற்றும் உரிமைகளை வரையறுக்கும் ஏராளமான சமாதான ஒப்பந்தங்களை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் பயன்படுத்துகின்றனர் எனவே இந்த விருந்துகள் அண்டை நாடுகளையும் ஒன்றிணைக்கின்றன அவர்கள் பல்வேறு பங்குகள் பற்றியும் விவாதிக்கின்றனர் மேலும் பழங்குடிப் போர்களுக்கு காரணமான நீர் உரிமைகள் குறித்தும் பேசுகிறார்கள் இது நெல் சாகுபடிக்கு அவசியமான ஒரு வளமாக இருப்பதால் தண்ணீர் இல்லை என்றால் ஒரு முழு குடியேற்றமும் பட்டினி கிடக்கும் நீர் உரிமைகள் குறித்தும் அவர்கள் விவாதிக்கிறார்கள் மேலும் தண்ணீரை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பது பற்றியும் விவாதிக்கிறார்கள் ஏனெனில் விவசாயம் முக்கிய தொழிலாக மாறும்போது நீர் வளத்தைப் பார்க்க வேண்டும் மேலும் சமூகங்களிடையே விநியோகம் ஒரு முக்கியமான பணியாகும் இந்த பாரம்பரிய முறைகள் கூட இயற்கை வளங்களை விநியோகிப்பதில் சில பேச்சுவார்த்தைகளை வகுக்கின்றன ரெஜினாவின் பணியின் ஒரு சிறிய வீடியோவில் திரட்டப்பட்ட செல்வத்தைப் பகிர்வது மற்றும் சமூகத்தை ஒன்றிணைப்பது போன்றவற்றை காண்போம் Video Start Time 1646 அவர்கள் எவ்வாறு சேமித்து வைக்கிறார்கள் முழு சடங்கு செயல்முறை எவ்வாறு சமூகத்திற்குள்ளும் சமூகங்கள் முழுவதிலும் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் நீங்கள் காணலாம் இது பொதுவான பகிர்வு முறைகள் மற்றும் அவர்கள் தங்களுக்குள் நிலத்தை எவ்வாறு பகிர்ந்து கொண்டனர் என்பதைப் பற்றி பேசுகிறது இங்கே பெரியவர்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அரிசி கலாச்சாரம் எல்லா சடங்குகளுடனும் பரம்பரை வடிவங்களை நம்புகிறது நிலம் மற்றும் பிரதேசத்துடனான இந்த அனைத்து தொடர்புகளும் அவர்களின் அடையாளங்களை வழங்கும் ஒரு பகுதியாகத் தொடர்கின்றன எனவே ஒவ்வொரு அமைப்பும் சமூகம் எவ்வாறு வாழ்ந்தது என்பதை விளக்குகிறது அவை அனைத்தும் ஒரு வகையான கட்டமைப்புகளாக மாறி வருகின்றன அவை இந்த சமூகத்திற்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கியுள்ளன மேலும் அவை எவ்வாறு தக்கவைத்துக் கொள்ள முடியும் என்றும் கூறுகிறது அதேசமயம் கொரோன் தீவில் உண்மையில் மீனவர்களின் குடியேற்றங்கள் உள்ளன மீன்பிடி உத்திகளைப் புரிந்துகொள்வதிலும் இயற்கையையோ அல்லது சுற்றுச்சூழல் அமைப்புகளையோ புரிந்துகொள்வதில் அவர்கள் எவ்வாறு பூர்வீக அறிவைப் பின்பற்ற முடியும் என்பதை நாம் காணலாம் மீனவர்கள் இனப்பெருக்க நோக்கங்களுக்காக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த புனித இடங்களை எவ்வாறு புரிந்துகொள்கிறார்கள் அவர்கள் வெவ்வேறு ஏரிகள் கடற்கரைகள் மற்றும் புனித இடங்களைக் காட்டும் எல்லைகளை வரையறுத்துள்ளனர் சமூகங்கள் இதை எவ்வாறு புரிந்துகொண்டன என்பதைக் காண்பிப்பதற்காக இது ஒரு கணக்கெடுப்பு அவை எவ்வாறு சில அறிவை அடுத்த தலைமுறையினருக்கு மாற்றின என்பதை சில சுதேச புராணங்கள் எடுத்துக்காட்டுகின்றன உதாரணமாக பன்யான் அல்லது புனிதப் பகுதி மாபெரும் ஆக்டோபஸுக்கு ஒரு வீடாகும் அவர்கள் ஒருவருக்கொருவர் மதிக்கிறார்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள் அதன் காரணமாக நேர்காணல் செய்பவர்களில் ஒருவர் சொல்வது போல் இந்த இடங்களைத் தவிர்க்க அவரது தந்தை கற்றுக் கொடுத்தார் இது ஒரு தடைசெய்யப்பட்ட இடம் மற்றும் பழங்குடியினரான தக்பன்வா யாரும் மரியாதை காரணமாக இந்த புனித இடங்களுக்குச் செல்ல மாட்டார்கள் என்று கூறினார் ஒருவர் இந்த இடங்களுக்குச் செல்லும்போது ராட்சத ஆக்டோபஸ் படகைப் பிடித்து படகு மூழ்கும் வரை அழுத்துகிறது எனவே புனிதமான இடங்களில் ஒருவர் அமைதியாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் கலிஸில் இருப்பதைப் போல அனுமதி கேட்க வேண்டும் அவர்கள் பன்யான் போன்ற புனித இடங்களைக் கொண்டுள்ளனர் அங்கு ஒரு மன்லாலாபியோட் உள்ளது இது 7 அல்லது 3 பெரிய கூடாரங்களைக் கொண்ட பெரிய ஆக்டோபஸாகும் எனவே பொதுவாக அவர்கள் தங்கள் மூதாதையர்களிடமிருந்தும் தாத்தாக்களிடமிருந்தும் மாற்றப்பட்ட புராணங்களைக் கொண்டுள்ளனர் நீங்கள் இந்த இடத்திற்குச் செல்ல வேண்டாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் உங்கள் படகைப் பிடித்து கீழே இழுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆக்டோபஸ் இருப்பதாக அவர்கள் சொல்வதற்கு அவர்கள் அதை ஒரு வகுப்புவாத புரிதலாக மதிப்பதே காரணம் உண்மையில் அவர்கள் எப்போதாவது இந்த இடங்களுக்குச் செல்லும்போது அவர்களின் மூப்பர்கள் இந்த நபர் இங்கிருந்து வந்தவர் அதனால் அவருக்கு தீங்கு செய்யாதீர்கள் என்று கூறுகிறார்கள் பிரார்த்தனை மூப்பர்களால் செய்யப்படாவிட்டால் நோய் ஏற்படும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அங்கு ஏரி மீன்பிடித்தல் மீன் வளர்ப்பு மற்றும் மீன்களின் தன்மை மற்றும் இந்த குறிப்பிட்ட மீன்பிடி மைதானங்களை அவர்கள் எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதைப் பற்றிய சில புரிதல்கள் உள்ளன இது அருவமான மரபுகளாகும் எனவே இவை அனைத்தும் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்குச் செல்லும் அருவமான மரபுகளின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ரெஜினாவின் படைப்புகளின் ஒரு சிறிய படத்தை மீண்டும் இங்கே காண்போம் Video Start Time 2154 Video End Time 3151 இங்கு நிறைய மீன்கள் கிடைப்பதை இங்கே தற்போதைய நிலைமைகளில் புலம் பெயர்ந்த பல மீனவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் மேலும் அவர்கள் இந்த இடங்களுக்கு குடிபெயரத் தொடங்கினர் மேலும் அவர்கள் பல்வேறு மேம்பட்ட மீன்பிடி உத்திகளைப் பின்பற்றினர் மேலும் அவை சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை அல்ல ஆனால் அவர்கள் ஒரு டைனமைட் மிகச் சிறிய மீன்களைக் கூட பிடிக்கும் நேர்த்தியான வலைகள் மற்றும் பவளப்பாறைகளைத் துளைப்பது போன்றவற்றை செய்திருக்கலாம் மீன் வாழும்போது அதிகப்படியான மீன்பிடித்தல் மற்றும் சுற்றுச்சூழலை அழித்தல் போன்ற அனைத்தும் மீன்கள் வசிக்கும் மற்றும் பெருகும் இடத்தில் உருவாக்கப்பட்டன எனவே இந்த தீவுகளுக்குள் புதிதாக வந்தவர்கள் இந்த மேம்பட்ட நுட்பங்களைப் பயன்படுத்தி நேர்த்தியான வலைகளைப் பயன்படுத்தத் தொடங்கினர் ஒவ்வொரு வலையும் அது எந்த வகையான மீன்களைப் பிடிக்கிறது மற்றும் அதைப் பிடிக்க முடியுமா என்பதில் வெவ்வேறு விகிதத்தைக் கொண்டுள்ளன ஆனால் இப்போது அவர்கள் எந்த மீன்களையும் விடவில்லை எனவே இது உண்மையில் இந்த புலம் பெயர்ந்த மீனவர்களால் நிறைய சுற்றுச்சூழல் கவலைகளை கொண்டுவருகிறது இந்த புலம்பெயர்ந்த மீனவர்கள் காரணமாகவும் அவர்கள் வேறு இடத்திற்கு வரும்போது அவர்கள் இந்த இடத்துடன் பிணைக்கப்படவில்லை என்பதாலும் அவர்களுக்கு இணைப்புகள் இல்லை மற்றும் ஒரு குறிப்பிட்ட இடத்துடன் ஒருபோதும் பிணைக்கப்படவில்லை மீன் முழுவதுமாக பிடிபட்டதால் அவர்கள் வேறொரு தீவுக்குச் செல்கிறார்கள் இந்த தாக்பன்வா புராணங்களுக்கும் அச்சமற்ற புலம்பெயர்ந்தோருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உண்மையில் இந்த இடம்பெயர்ந்த மீனவர்கள் காட்சிக்கு வருவதால் இந்த தாக்பன்வா மக்கள் கூட தங்கள் நம்பிக்கைகளுக்கு எதிராக செல்லாத புதிய மீன்பிடி நுட்பங்களை கற்றுக்கொண்டனர் கலாச்சார அம்சங்களை ஒருவர் புரிந்து கொள்ளாதது மற்றும் பல்வேறு கலாச்சாரங்கள் சுற்றுச்சூழலில் அவற்றின் சுற்றுச்சூழல் அமைப்புகளை எவ்வாறு புரிந்துகொள்வது என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதன் மூலம் பவளப்பாறைகள் எவ்வாறு சேதமடைந்துள்ளன என்பதையும் டைனமைட்டுகளைப் பயன்படுத்துவதாலும் உயிருள்ள மீன்களைக் கொண்டுவருவதற்குப் பயன்படுத்தப்படும் சோடியம் சயனைடு நச்சுத்தன்மையையும் நீங்கள் காணலாம் அது பவளப்பாறைகளில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் காணலாம் ஒரு குறிப்பிட்ட பவளப்பாறை சேதமடைந்துள்ளது மற்றும் வெளிப்படையாக அது கடல் அமைப்பை பாதிக்கிறது நீர்ம அமைப்பு பாதிக்கப்படும்போது கடல் அமைப்பு பாதிக்கப்படுகிறது இது மனித அமைப்புகளையும் பாதிக்கிறது எனவே ஒரு சங்கிலி செயல்முறை உள்ளது உண்மையில் பறவைகளின் கூடு உற்பத்தியில் சுற்றுலாவின் தாக்கம் சட்டவிரோத மீன்பிடி நுட்பங்களால் ஏற்படும் மீன் பிடிப்பு குறைதல் மற்றும் தக்பன்வா மக்களின் வாழ்வாதாரத்தை வழங்கும் நிலத்தையும் கடலையும் பாதுகாப்பதில் நீண்டகால குறிக்கோள் இல்லாத மக்களின் கவனக்குறைவான அணுகுமுறைகள் இவைதான் காரணங்கள் ஆகும் எனவே உள்ளூர் கலாச்சாரங்கள் சுற்றுச்சூழல் அமைப்பையும் சுற்றுச்சூழலையும் எவ்வாறு புரிந்துகொள்கின்றன இந்த கட்டுக்கதைகள் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்கின்றன ஆனால் வெளிநாட்டு ஊடுருவல்கள் வரும்போது அவை எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன மற்ற கலாச்சாரத்தின் ஆர்வத்தையும் அறிவையும் ஒருவர் புரிந்து கொள்ளாத சில சுவாரஸ்யமான உண்மைகள் இவை காலநிலை மாற்றத்தைப் பற்றி நாம் பேசும்போது ஒரு இடஞ்சார்ந்த அளவிலான சவால்கள் உள்ளன காலநிலை மாற்றத்தைப் பற்றி நாம் பேசும்போது அது மிகப் பெரிய அளவுகள் வரை பேசுகிறது அதேசமயம் பேரழிவு சுட்டிக்காட்டப்பட்ட பாதிக்கப்பட்ட பகுதிகளை பற்றி அதிகம் பேசுகிறது ஆகவே அவற்றை ஒன்றாகக் கொண்டுவருவது மிகவும் கடினம் உதாரணமாக பீகாரில் எங்காவது ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பைப் பற்றி நாம் பேசும்போது அதன் தாக்கமும் காரணமும் ஒரே இடத்திலிருந்தே இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை அது வேறு ஏதேனும் ஒரு நாட்டில் மூல காரணமாக இருக்கலாம் உதாரணமாக திபெத்தில் பிரம்மபுத்ரா மீது சீனா ஒரு நீர் மின் அணையை உருவாக்குகிறது இது இந்திய துணைக் கண்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் காரணம் வெவ்வேறு அரசியல் நலனுக்கும் மனதுக்கும் கீழ் வருகிறது எனவே அதை நிவர்த்தி செய்வதிலும் இது ஒரு சவாலாகும் எனவே கிடைமட்ட அளவீட்டு அளவீடுகளுக்கும் செங்குத்து அளவீட்டு அளவீடுகளுக்கும் இடையில் ஒரு பொருத்தமின்மை உள்ளது அங்கு காலநிலை மாற்றத்தின் ஆதாரங்கள் பெரும்பாலும் அது பாதிக்கப்படும் இடங்களில் இல்லாமல் பிற பிராந்தியங்களிலும் நாடுகளிலும் உள்ளன ஆகவே உள்ளூர் மட்டத்தில் பொருத்தமான கருத்தாய்வுகளுக்கு பெரும்பாலும் பிரதிபலிக்காத ஆய்வு மற்றும் பகுப்பாய்வின் மிகப் பரந்த இட அளவீடுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அறிவியல் அறிவு உள்ளது இது இடைவெளி என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் தற்காலிக மற்றும் செயல்பாட்டு சவால்களைப் பற்றி நாம் பேசும்போது அது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அல்லது அரசாங்கத் துறை அல்லது அரை அரசு எதுவாக இருந்தாலும் பேரழிவு மீட்புத் திட்டங்களைச் செய்ய வருகிறதா என்பது வெவ்வேறு நிறுவனங்களின் பங்கு பற்றியது அவர்கள் இங்கே ஒரு ஒப்பந்தத்தில் சில இலக்கு வேலைகளைச் செய்ய வந்துள்ளனர் ஒரு வாழ்வாதார பரிமாணமாக இருந்தாலும் அது ஒரு தங்குமிடம் பரிமாணமாக இருந்தாலும் அவர்கள் அதை முடித்துவிட்டு நகர்கிறார்கள் அவர்களின் விசாக்களும் காலாவதியாகின்றன அதன் பின்னர் அவர்களும் நகர்கிறார்கள் எனவே நீண்ட காலமாக என்ன நடக்கிறது யார் அதை கவனித்துக்கொள்வார்கள் எனவே இந்த இடம் எவ்வாறு மேலும் மாற்றியமைக்கப்படும் சரியான மதிப்பீடு இல்லாத போது மக்கள் அதை எவ்வாறு சரிசெய்வார்கள் என்பதில் நீண்டகால உறுதிப்பாட்டைக் கொண்டிருக்கவில்லை அமைச்சகம் அவர்கள் எத்தனை வீடுகளை வழங்கியுள்ளனர் என்பதை மதிப்பீடு செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் எவ்வாறு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்து மதிப்பீடு செய்வதில்லை அதற்கு மக்கள் எவ்வாறு பதிலளித்துள்ளனர் தற்காலிக மாற்றங்கள் என்ன அதை ஒரு முக்கிய மேம்பாட்டு நடைமுறைகளாக மாற்றுவது எப்படி உதாரணமாக லாதூர் மற்றும் குஜராத்தில் சில வீடுகளை இன்னும் காலியாக காணலாம் விதிமுறைகளில் காலநிலை மாற்றத்தைப் பற்றி பேசும்போது அறிவு பொருந்தாத தன்மைகளும் நம்மிடம் உள்ளன 80 களில் விவாதிக்கப்பட்டபோது 80 களில் இருந்து 2002 வரையிலான முதல் சகாப்தம் இது பெரும்பாலும் பசுமை இல்ல வாயு உமிழ்வுகளில் கவனம் செலுத்தியது விஞ்ஞான சமூகத்தின் பெரும்பகுதி சுற்றுச்சூழல் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தியது இது சர்வதேச நிகழ்ச்சி நிரலால் 2000 களில் இருந்து இரண்டாவது சகாப்தத்தில் காணப்பட்டது சமூக விஞ்ஞானிகள் மற்றும் மேம்பாட்டுத் தொழிலாளர்கள் இரண்டாவது சகாப்தத்தில் தங்கள் ஒத்துழைப்பை அதிகரித்த சமூக பரிமாணமும் உள்ளது மற்ற நாடுகள் மற்றும் பிற பிராந்தியங்களால் இது மூன்றாவது சகாப்தத்தில் உணரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே இது எதிர்காலத்தில் உலகளாவிய நீதிக்கான ஒரு கேள்வியாக மாறியுள்ளது அதாவது மூன்றாம் சகாப்தத்தில் சட்ட பரிமாணம் வந்தது மனித சமூகத்தின் செயல்பாட்டை நிர்ணயிக்கும் சில சட்டமன்ற கலாச்சார மற்றும் நடத்தை விதிமுறைகளை உருவாக்குவது பற்றியும் இயற்கையுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்புகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டன என்பது பற்றியும் நாம் பேச வேண்டி உள்ளது இந்த சட்டமன்ற விதிமுறைகள் பெரும்பாலும் பல முறைசாரா மற்றும் கடலோர குடியேற்றங்களின் பின்னணியில் மீறப்பட்டன எடுத்துக்காட்டாக 1991 ல் உருவான கடலோர ஒழுங்குமுறை மண்டலம் சுனாமி ஏற்படும் வரை 19 முறை திருத்தப்பட்டது ஆனால் பின்னர் அவை செயல்படுத்தப்படவில்லை வெவ்வேறு அளவுகள் வெவ்வேறு தரவுத் தொகுப்புகள் வெவ்வேறு காலநிலை மற்றும் இடர் விஞ்ஞானிகளின் பயிற்சியாளர்கள் பற்றி நாம் பேசும்போது அவை பல்வேறு நிலை பங்குதாரர்கள் நிறுவனங்கள் மற்றும் முகவர் நிறுவனங்களுக்கு இடையில் வெளிப்படையான தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு நிரலாக்கத்தைக் கொண்டு வரவில்லை என்ற சூழ்நிலை உள்ளது இவை அனைத்தும் மைக்ரோ லெவல் டேட்டா செட்களுக்கு தெரிவிக்க இந்த மேக்ரோ லெவல் அறிவு தரவுத் தொகுப்புகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற முக்கியமான கேள்வியை நோக்கி இட்டுச் செல்கின்றன ஏ மற்றும் டி ஆரின் சிறந்த ஒருங்கிணைப்புக்கு எந்த வகையில் தெளிவான வரைபடம் தேவைப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் முழு அம்சத்தையும் சுருக்கமாகக் கூறினால் பேரழிவு அபாயக் குறைப்பு மற்றும் காலநிலை மாற்ற தழுவல் ஆகியவற்றில் நம்மிடம் வேறுபாடுகள் மற்றும் சவால்கள் இருப்பதைக் காண்கிறோம் இது பேரழிவு நிகழ்வை இலக்காகக் கொண்ட பொருந்தாத தன்மைகளைக் கூறும் தழுவல் மூலோபாயத்தை இலக்காகக் கொண்டிருப்பதால் இது ஒரு நீண்டகால தாக்கமாகும் ஒரு வரைவு என்பது ஒரு மாதத்தின் விஷயம் மட்டுமல்ல அது பல வருடங்களிலிருந்து வரக்கூடும் பிராந்தியங்கள் மற்றும் வட்டாரங்களுக்கான இடஞ்சார்ந்த அளவீடுகள் உலகளாவிய அளவாகும் சில நேரங்களில் ஒரு கண்ட மற்றும் கண்டங்களுக்கு இடையிலான தாக்கங்கள் ஆகும் தற்காலிக மற்றும் செயல்பாட்டு சவால்கள் குறுகிய மற்றும் நடுத்தர கால மற்றும் பெரும்பாலும் நிகழ்வு தொடர்பான நிகழ்வுகளுடன் தொடர்புடையது மேலும் இது தடுப்பு மற்றும் நீண்ட கால தழுவல் உத்திகளைக் கொண்டுள்ளது ஏஜென்சிகளின் செயல்பாட்டில் உள்ள வேறுபாடுகள் வீரர்களை ஈடுபடுத்துகின்றன மேலும் வேலை மற்றும் நிதியுதவியின் நோக்கம் என்ன ஏனென்றால் நிதி மிக முக்கியமான பகுதியாகும் நம்மிடம் சட்டமன்ற விதிமுறைகள் நகர்ப்புற திட்டமிடல் விதிமுறைகள் கடலோர விதிமுறைகள் ஒருவருக்கொருவர் தொடர்புபடுத்தாது எவ்வாறு நுழைகின்றன ஏனெனில் அது ஒரு அம்சமாகும் அறிவு தரவுத் தொகுப்புகள் மற்றும் பயன்படுத்தப்படும் வேலைகளின் வெவ்வேறு வகைகள் மற்றும் அளவுகள் என்று நாம் கூறும்போது அறிவு பொருந்தாது எனவே லீ மற்றும் வாங்கைப் பொறுத்தவரை அவர்கள் உண்மையில் வெளிப்படையான கட்டமைப்பான "6டபுள் யூ கட்டமைப்பை" கொண்டு வருகிறார்கள் ஆகவே இயற்கை பேரழிவு அபாயத்திற்கு தழுவல் ஏன் தேவைப்படுகிறது பேரழிவு அபாயத்திற்கு தழுவல் என்றால் என்ன எதை மாற்றியமைக்க வேண்டும் யார் தழுவிக்கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம் யார் மாற்றியமைக்க வேண்டும் எவ்வாறு மாற்றுவது தழுவலின் செயல்திறனுக்கு உதவ சாத்தியமான கொள்கைகள் அல்லது அளவுகோல்கள் யாவை எனவே இந்த 6 டபுள் யூ கட்டமைப்பின் சுருக்கம் பட்டியலிடப்பட்டுள்ளது இது ஒரு அளவிலான பொருந்தாத தன்மைகள் என்பது கட்டமைக்கப்பட்ட சூழல் கண்ணோட்டத்தில் ஒரு முக்கியமான புரிதல் ஆகும் கட்டமைக்கப்பட்ட சூழலை நாம் ஒரு திட்டமிடுபவர்கள் அல்லது கட்டடக் கலைஞர்களாகப் பார்த்தால் கட்டடங்கள் மற்றும் கூறுகளை மட்டுமே பார்க்கிறோம் அடிப்படை நிலப்பரப்பு மற்றும் இயற்கை அமைப்புகள் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் பொது இணைப்பு அமைப்புகள் ஆகியவற்றை நாம் முற்றிலுமாக புறக்கணிக்கிறோம் அவை அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை எனவே அவை எவ்வாறு வெவ்வேறு தரவுகளைப் பார்க்க வேண்டும் மற்றும் ஒன்றாக வந்து மைக்ரோ லெவல் தகவல்களிலிருந்து மேக்ரோ லெவல் தகவல்களை எவ்வாறு தெரிவிக்க முடியும் என்று பார்ப்போம் ஆகவே எனது தற்போதைய ஆய்வில் நான் இந்த கட்டமைப்பை உருவாக்கியுள்ளேன் அங்கு நம்மிடம் இடஞ்சார்ந்த பரிமாணம் உள்ளது மேலும் இவற்றால் பாதிப்புகளும் உள்ளன மேலும் பேரழிவுக்கு பிந்தைய பேரழிவு மற்றும் எதிர்கால ஆபத்து ஆகிய இரண்டிற்கும் தழுவல் செயல்முறை உள்ளது இது பல பேரழிவுகளின் குறுகிய கால மற்றும் நடுத்தர காலத்தைக் கொண்டுள்ளது இது சமூக கற்றல் மூலம் நீண்டகால தழுவலைக் கொண்டுள்ளது இயற்கையும் கலாச்சாரமும் எவ்வாறு ஒன்றிணைகின்றன என்பதை இங்கே காணலாம் தகவமைப்பு கட்டமைக்கப்பட்ட சூழல்கள் எவ்வாறு தேர்வுகளைத் திறக்கின்றன கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கின்றன மேலும் இயற்கையில் மனிதர்களை எவ்வாறு மீண்டும் ஒருங்கிணைக்க முடியும் என்பதையும் இது பேசுகிறது அதற்காக அரசியல் தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் பங்கேற்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றுக்கு இடையேயான ஒத்துழைப்பு ஒருங்கிணைப்பு பல்வேறு பிரிவுகளில் நிகழ்கிறது எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் நாம் பணியாற்றிய ஒரு முழுமையான கட்டமைப்பாகும் ஒருங்கிணைந்த பல பரிமாண கட்டமைப்பைப் பற்றி நாம் பேசும்போது இது மூன்று விதமான அம்சங்களை ஆராய்கின்றது ஒன்று பல்வேறு விதமான கட்டிட நடைமுறைகளை பல்வேறு பயனர்களுக்கு தருகிறது என்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் சேவைகள் எவ்வாறு பேரழிவு மீட்பு செயல்பாட்டில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என்றும் அதே சமயம் பல்வேறு மறுகட்டமைப்பு செயல்முறையை எவ்வாறு கடந்த மற்றும் எதிர்கால பயனாளிகளின் தேவைகளை இணைக்கும் சவால்களை எதிர் கொள்கின்றனர் என்பதும் ஆகும் எனவே ஒருவர் பட்டியலிடப்பட்டுள்ள சில குறிப்புகளை பார்க்கவும் மிக்க நன்றி